நேரியல் இடைச்செருகல்கள் இயந்திர கருவிகள் மற்றும் செயல்முறைகளின் கணினி கட்டுப்பாடுஎன்ற ஆன்லைன் பாடத்தின் 13 வது விரிவுரைக்கு தங்களை வரவேற்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் இடைச்செருகல்கள் மற்றும் பெரிய அளவில் நேரியல் இடைச்செருகல்களைப் பற்றி விவாதிப்போம் இடைச்செருகல்கள் இருப்பதன் நோக்கம் என்ன முதலாவதாக நாம் தொடர்ச்சியான கட்டுப்பாட்டு அமைப்பைக் கொண்டிருக்கிறோம் நாம் தோற்ற வடிவத்தை வெட்டப் போகிறோம் அங்கே நாம் நேர் கோடுகளை வெட்ட வேண்டியிருக்கும் அதாவது நாம் நேர் கோடுகளுடன் அல்லது வட்ட வளைவுடன் வெட்ட வேண்டியிருக்கும் அல்லது பொதுவாக சிக்கலான வளைவுகளுடன் வெட்ட வேண்டியிருக்கும் இடஞ்சார்ந்த வளைவுகள் மட்டுமல்ல முப்பரிமாணமும் அதாவது 3 டி வளைவுகள் முதலாவதாக நாம் ஒரு நேர் கோட்டில் வெட்ட வேண்டியிருந்தால் அது மிகவும் எளிதான பணியாகத் தெரிகிறது சரி நேர் கோட்டில் வெட்டுவது எளிதான சாத்தியமான அல்லது எளிமையான இயக்கமாகத் தெரிகிறது எனவே இதற்கு இந்த இடைக்கணிப்பு நேரியல் இடைக்கணிப்பு ஏன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இடைக்கணிப்பு ஏற்பட்டால் நிரல் இயந்திரக் கட்டுப்பாடுகளை ஆரம்ப புள்ளி மற்றும் இறுதி புள்ளியுடன் மட்டுமே வழங்குகிறது எனவே புள்ளிகள் அல்லது கட்டர் வேலை துண்டுடன் ஒப்பிடும்போது நகர்த்தப் போகும் இடங்களுக்கு இடையில் இவை வழங்கப்படவில்லை மேலும் இயக்கத்தின் வெவ்வேறு அச்சால் உருவாக்கப்பட வேண்டிய திசைவேகங்களும் அறியப்படவில்லை எனவே இந்த வழியில் இன்டர்போலேட்டர்களின் இரண்டு குறிப்பிட்ட பணிகள் வெளிப்படுகின்றன ஒன்று இடைக்கணிப்பாளர் கட்டர் வேலை துண்டின் சுயவிவரத்தில் ஒரு திட்டவட்டமான வேகத்தை பராமரிக்க வேண்டும் எனவே கட்டர் திட்டமிடப்பட்ட ஊட்ட விகிதத்தில் செல்ல வேண்டிய பாதையில் இரண்டாவதாக பாதையில் செல்ல கட்டர் வெவ்வேறு அச்சு வேகங்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு திட்டவட்டமான விகிதத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இது நேரியல் இயக்கமாக இருந்தால் இந்த அச்சு திசைவேகங்கள் நிலையானவை எனவே விகிதமும் நிலையானதாகவே உள்ளது இதுதான் நேரியல் இடைச்செருகல் குறிப்பிடக்கூடிய வழி எனவே நம்மிடம் இருப்பதைப் பார்ப்போம் எனவே மென்பொருள் அல்லது வன்பொருள் மூலம் நேரியல் இடைக்கணிப்புகளைச் செய்யலாம் மற்றும் வன்பொருள் இன்டர்போலேட்டர்கள் பல டிஜிட்டல் வேறுபாடு பகுப்பாய்விகளால் செய்யப்படலாம் அவை லாஜிக் சர்க்யூட் மற்றும் டிகோடர் குறித்த முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே ஆய்வு செய்துள்ளோம் இந்த குறிப்பிட்ட இடைக்கணிப்பின் மென்பொருள் இணைகளை உருவாக்குவதும் சாத்தியமாகும் இது சில நேரங்களில் குறிப்பிடல் பல்ஸ் இடைச்செருகல் என குறிப்பிடப்படுகிறது எனவே இடைக்கணிப்பு நாம் இப்போது விவாதித்தபடி இது எப்போதும் நேரியல் மற்றும் வட்ட இடைக்கணிப்புக்கு மட்டுப்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் அளவுரு வளைவு இடைக்கணிப்பையும் உள்ளடக்கியிருக்கலாம் இந்த வளைவு இடைக்கணிப்பாளர்கள் ஆஃப்லைனில் அல்லது ஆன்லைனில் இருக்கலாம் எனவே முதலில் ஒரு எண் சிக்கலைப் பார்ப்போம் இது ஒரு இன்டர்போலேட்டர்களின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையில் இருக்கும் வெவ்வேறு உறவுகளை நிறுவ நமக்கு உதவும் இது என்ன சிக்கலா இந்த கேள்வியின் அடிப்படை நீள அலகு இடைக்கணிப்பு அதிர்வெண் f மற்றும் வரி எண் 30 இல் உள்ள கட்டளைக்கான x அச்சு கட்டுப்பாட்டு வளையத்தின் மற்றும் வாயில் வழியாக அனுப்பப்பட்ட இடைக்கணிப்பு அலைகளின் எண்ணிக்கையைக் கண்டறியும் என்று கூறுகிறது ஒரு சிஎன்சி மூடிய வளையத்திற்கான கட்டுப்பாடு அல்லது தொடர்ச்சியான கட்டுப்பாட்டு இயந்திரம் என்கோடர் எண் 200 திருகு ஏற்றம் 4 மில்லிமீட்டர் ஏற்படுத்துகின்றது தொடக்கங்களின் எண்ணிக்கை 1 நிலை டவுன் கவுண்டர் உள்ளது மற்றும் கட்டுப்பாட்டு வளையத்திலும் ஒரு அப் டவுன் கவுண்டர் உள்ளது டிஜிட்டல் முதல் அனலாக் மாற்றி உள்ளது மற்றும் M என்பது நிரந்தர காந்த DC மோட்டார் ஒரு பெருக்கி D டேகோஜெனரேட்டர் மற்றும் E என்பது என்கோடர் நாம் ஏற்கனவே கட்டுப்பாட்டு சுழல்களை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம் நான் 1 அல்லது 2 மிக முக்கியமான புள்ளிகளை மீண்டும் வலியுறுத்துவேன் அதாவது இடைக்கணிப்பு அலை வகைகள் வந்து கொண்டிருக்கின்றன முதலில் அவை நிலையை கீழே குறைகின்றன அது நிலைப்பாட்டின் பாதுகாவலர் ஆகவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அலைகளை மட்டுமே கடந்து செல்ல அனுமதித்தால் கீழ் கவுண்டர் இடைக்கணிப்பு மற்றும் குறியாக்கியின் அலைகளின் சமநிலையைக் கண்காணிக்கும் அதே நேரத்தில் இடைக்கணிப்பு மேல் கீழ் கவுண்டரை அதிக மற்றும் அதிக எண்ணிக்கையுடன் நிரப்புகிறது குறியாக்கி மேல் கீழ் எதிர் உள்ளடக்கத்தை ஆணையிடுகிறது எனவே மோட்டார் தேவையான RPM இல் முன்னணி திருகு சுழலும் போது அதாவது திட்டமிடப்பட்ட RPM அந்த நேரத்தில் மேல் கீழ் எதிர் உள்ளடக்கம் சீராக மாறும் இதனால் நேரியல் இடைக்கணிப்பில் ஒரு நிலையான நிலை வேகம் அடையும் நாம் ஏற்கனவே விவாதித்த இந்த விஷயம் எனவே நான் அதை மீண்டும் ஒரு முறை விரிவாகக் கூற விரும்பவில்லை எனவே பிரச்சினையின் மீது கவனம் செலுத்துவோம் கேள்வியின் தீர்வை இந்த வழியில் நாம் வகுக்க முடியும் அதாவது அடிப்படை நீள அலகு கண்டுபிடிப்போம் எக்ஸ் அச்சில் ஊட்டத்தைக் கண்டுபிடிப்போம் குறியாக்கியால் அலை வகைகள் வெளியீட்டின் வீதத்தைக் கண்டுபிடிப்போம் வரி எண் 30 க்கான குறியாக்கியால் அலை வகைகளின் வெளியீட்டின் எண்ணிக்கையைக் கண்டுபிடிப்போம் அந்த வழியில் நாம் பதில்லை கண்டுபிடிப்போம் சரியாக என்ன பிரச்சினை இடைக்கணிப்பு துடிப்பு வீதம் தேவைப்படுகிறது இடது புறத்தில் வரையப்படும் இடைக்கணிப்பு அலைகளின் வரிசையில் வரும் அலைகளின் ரயில் விகிதம் என்ன இந்த அலை வகைகள் இந்த குறிப்பிட்ட கட்டளைக்கான அதிர்வெண் என்ன கட்டளையைப் பார்ப்போம் N20 G01 X20 Y40 F100 N30 X50 Y80 எனவே அடுத்த வரிக்கான ஆரம்ப புள்ளி 20 40 ஆக இருக்கும் வரி எண் 30 இல் உள்ள புள்ளியிலிருந்து 20 40 நாம் X 50 மற்றும் Y 80 ஐ அடைகிறோம் அதாவது X 20 முதல் 50 வரை நகர்கிறது 30 மில்லிமீட்டர் மற்றும் Y 40 முதல் 80 வரை நகர்கிறது அதாவது 40 மில்லிமீட்டர் எனவே 30 மில்லிமீட்டர் X மற்றும் Y உடன் 40 மில்லிமீட்டர் மற்றும் ஊட்டம் 100 மில்லிமீட்டர் ஆகும் எனவே தீர்வுக்கு செல்லலாம் எனவே சிக்கலை இந்த வழியில் தீர்க்க முடியும் அடிப்படை நீள அலகு துளைகளின் குறியாக்கி எண்ணிக்கையால் வகுக்கப்பட்ட தடங்கள் திருகு விசை சமமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள்கிறோம் இது 20 மைக்ரான் 0 02 மில்லிமீட்டர் X உடன் இயக்கத்தின் அளவு நாம் இப்போது கண்டுபிடித்தோம் இது 30 மில்லிமீட்டர் y 40 மில்லிமீட்டருடன் இயக்கம் இதுவும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இடப்பெயர்ச்சி விகிதம் நேர் கோடு இயக்கத்திற்கான திசைவேக விகிதத்திற்கு சமம் இதன் பொருள் என்ன இதன் பொருள் என்னவென்றால் எப்போதுஇயக்கம் ஒரு வரியுடன் எடுத்துக்கொண்டால் அதன் ஒரு பகுதி X உடன் அதன் ஒரு பகுதி Y உடன் அந்த விஷயத்தில் X உடன் திசைவேகம் மற்றும் y உடன் திசைவேகம் ஆகியவை நேரியல் இயக்கம் ஏற்பட்டால் x உடன் இடப்பெயர்ச்சி மற்றும் y உடன் இடப்பெயர்ச்சி போன்ற விகிதத்தைக் கொண்டிருக்கும் எனவே நாம் இங்கே நேரியல் இடைக்கணிப்பைக் கொண்டிருக்கும்போது எனவே VxVy Δx Δy34 மற்றும் தீவன வேகம் நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டர் என்பதால் நமக்கும் தெரியும் இதன் விளைவாக வேகம் கட்டர் பாதை இருக்க வேண்டும் √ 2 2 100 இதிலிருந்து நிமிடத்திற்கு Vx 60 மில்லிமீட்டரின் மதிப்பை நாம் எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் எனவே vx கணக்கிடப்பட்டுள்ள அடிப்படை நீள அலகு இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவுடன் தேவையான மீதமுள்ள விதிமுறைகளை நாம் கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்காட்டாக அட்டவணை x அச்சில் நிமிடத்திற்கு 60 மில்லிமீட்டரில் நகரும் போது குறியாக்கி நிமிடத்திற்கு 600 02 அலைகளை அனுப்ப வேண்டும் இது ஏன் ஏனெனில் குறியாக்கிக்கு நிமிடத்திற்கு 60 மில்லிமீட்டர் சரியாக 60 அல்ல ஆனால் இது தொடர்புடைய நேரத்தில் உருவாக்க வேண்டிய அடிப்படை நீள அலகு எண்ணிக்கைக்கு சமம் எனவே 600 02 3000 அலை வகைகள்நிமிடத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே பொருட்டு அபிவிருத்தி செய்ய ஒரு நிமிடத்திற்கு 60 மில்லி மீட்டர் அல்லது மாறாக போது ஒரு வேகம் அட்டவணை 60 மில்லிமீட்டர்நிமிடத்திற்கு உருவாகிறது குறியாக்கி 3000 அலைகளைநிமிடத்திற்கு அனுப்புகிறது எனவே குறியாக்கி துடிப்பு வீதம் 3000 அலை வகைகள்நிமிடம் என்பதை இப்போது புரிந்துகொள்கிறோம் எனவே நேரியல் வேகத்திற்கான நிலையான நிலையில் குறியாக்கி துடிப்பு விகிதம் இடைக்கணிப்பு அலை விகிதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இதன் பொருள் என்ன நாம் நேரியல் திசைவேகத்தைக் கொண்டிருக்கும்போது ஒரு நிலையான நிலையை அடைந்துவிட்டோம் அந்த நேரத்தில் இடைக்கணிப்பு அலை விகிதம் குறியாக்கி துடிப்பு விகிதத்திற்கு சமமாக மாறும் என்பதை நாம் ஏற்கனவே நிறுவினோம் என்கோடர் துடிப்பு விகிதம் 3000 ppm என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இன்டர்போலேட்டர் துடிப்பு வீதமும் 3000 ppm ஆக இருக்க வேண்டும் எனவே பதில் இன்டர்போலேட்டர் துடிப்பு வீதம் நிமிடத்திற்கு 3000 அலைகள் இருக்க வேண்டும் மற்றும் வாயிலில் எத்தனை அலை வகைகள் அனுப்பப்படுகின்றன இது 30 மில்லிமீட்டருக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் ஏனெனில் 30 மில்லிமீட்டர் X உடன் இயக்கம் 30 மில்லிமீட்டரை 0 02 ஆல் வகுக்கவும் உங்களுக்கு 1500 அலை கிடைக்கும் எனவே 1500 அலை வகைகள் அனுப்பப்படுகின்றன எனவே இது அந்த கேள்விக்கான பதில் இப்போது ஒரு DDA அடிப்படையிலான இடைக்கணிப்பைப் பார்ப்போம் DDA அடிப்படையிலான இன்டர்போலேட்டரில் நாம் முன்பு விவாதித்தபடி உள்ளீடு துடிப்பு விகிதம் f உள்ளது அது m எண்ணிக்கையிலான பிட்களைக் கொண்ட ஒரு உள்ளீடு DDA க்குள் நுழைகிறது மற்றும் இந்த m பிட் கவுண்டருக்குள் ஒரு எண் S சேமிக்கப்படுகிறது எனவே S அளவு சிறியதாக இருக்க வேண்டும் 2m 1 உடன் ஒப்பிடும்போது அது S இன் அதிகபட்ச அளவாக இருக்கலாம் அத்தகைய DDAவின் வெளியீட்டுத் துடிப்பு விகிதம் எப்போதும் f க்கு சமமாக இருக்கும் x ஆல் பெருக்கப்படும் அந்த கவுண்டரின் உள்ளே இருக்கும் 2n ஆல் வகுத்தால் n பிட்களின் எண்ணிக்கை என்று DDA எனவே உள்ளீடு DDA இன் துடிப்பு வீத வெளியீடு X DDA மற்றும் Y DDA க்குச் செல்கிறது மேலும் அவை அந்தந்த துடிப்பு விகிதங்களை X மோட்டார் மற்றும் Y மோட்டருக்கு அனுப்புகின்றன இது நேரியல் இடைக்கணிப்பாளரின் அடிப்படை கட்டமைப்பாகும் ×10× ×∆ மற்றும் வெளியீடு துடிப்பு விகிதம் இறுதியில் f உள்ளீடு துடிப்பு அதிர்வெண் V கட்டர் பாதையில் திட்டமிடப்பட்ட ஜூன் விகிதம் X கூடுதல்முறை X இயக்கம் L பாதை நீளம் பிரிவில் உள்ளது ×2 இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது X DDA விலிருந்து துடிப்பு வீதமாகும் மேலும் S ஒரு வெளிப்பாடு 10 × V L இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே வரையறுத்துள்ளோம் மற்றும் f 2 mn 10 மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே ஒரு எண் சிக்கலை எடுத்துக்கொள்வோம் DDA அடிப்படையிலான நேரியல் இடைக்கணிப்பின் போது வெட்டும் கருவி மையம் புள்ளியிலிருந்து செல்ல வேண்டும் 20 10 நிமிடத்திற்கு 3 மீட்டர் வேகத்தில் புள்ளிக்கு 120 60 புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் மில்லிமீட்டரில் உள்ளன அட்டவணை அளவு 600 × 600 மில்லிமீட்டர் அதிகபட்ச அட்டவணை வேகம் குறைந்தபட்சம் 50 மில்லிமீட்டர் தூரத்திற்கு நிமிடத்திற்கு 12 மீட்டர் மற்றும் அடிப்படை நீள அலகு புளு 10 மைக்ரான் என்று வழங்கப்படுகிறது அனைத்து 3 DDAக்களின் பிட் அளவுகளையும் ஊட்ட DDA வில் உள்ள S சொல் அதாவது இந்த குறிப்பிட்ட வழக்கில் வைக்க வேண்டிய எஸ் சொல் Px மற்றும் Py மதிப்புகள் கடிகார அதிர்வெண் மற்றும் தீவன DDA வின் வெளியீட்டு அதிர்வெண் மற்றும் நிச்சயமாக எக்ஸ் மற்றும் ஒய் அச்சு DDAக்களின் வெளியீட்டு அதிர்வெண் ஆகியவற்றைக் கண்டறியவும் எனவே முதலில் மூன்று DDAக்களின் பிட் அளவுகளைப் பார்ப்போம் எனவே 600 மில்லிமீட்டர் என்பது X அல்லது Y திசையில் அட்டவணை அளவு என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் இது அவ்வாறு இருந்தால் அடிப்படை நீள அலகு 10 மைக்ரான் என்றால் அந்த விஷயத்தில் அதிகபட்ச அளவு x ஆக இருக்கும் என்பதை நாம் எளிதாகக் கண்டறிய முடியும் அதாவது அதிகபட்ச சாத்தியமான அதிகரிக்கும் இயக்கம் ஆகவே அதிகபட்ச சாத்தியமான அதிகரிக்கும் இயக்கம் அட்டவணையின் நீளத்திற்கு சமம் என்று நாம் கருதினால் இது 600 மில்லிமீட்டர் ஆகையால் அடிப்படை நீள அலகு மூலம் வகுக்கப்பட்ட 600 அதிகபட்ச x அல்லது அதிகரிக்கும் x இயக்கம் எனவே 600 மில்லிமீட்டர் நமது இயக்கமாக இருந்தால் 600 ×100 என்பது அதிகபட்ச எண்ணிக்கையாகும் இது X உள்ளீடு DDA X DDA இடமளிக்கப்பட வேண்டும் சரியா எனவே அதைப் படிப்பேன் 60000 10 மைக்ரான் ஆல் வகுக்கப்பட்ட 600 க்கு சமமாக இருப்பது X DDA கவுண்டரில் இடமளிக்க வேண்டிய அதிகபட்ச எண்ணிக்கையாகும் இப்போது X DDA கவுண்டர் n பிட்களைக் கொண்டது எனவே அது இடமளிக்கக்கூடிய அதிகபட்ச எண்ணிக்கை 2n 1 ஆகும் எனவே கணக்கீட்டின் மூலம் n 16 பின்னர் 2n 1 65536 மற்றும் இது 60000 க்கு இடமளிக்கக்கூடிய மிகச்சிறிய கவுண்டர் எனவே x மற்றும் Y DDA க்குள் கவுண்டரின் அளவு ஒவ்வொன்றும் 16 ஆக இருக்க வேண்டும் x மற்றும் y DDA க்குள் 16 பிட் கவுண்டர் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறோம் அதே வழியில் நாம் m பிட் அளவு இது உள்ளே S வார்த்தை கொண்ட ஊட்டம் DDA அது கொண்டிருக்க முடியும் அல்லது மாறாக அது அதிகபட்ச சாத்தியமான ஊட்டம் விகிதம் எண் அல்லது S வார்த்தை கொண்டிருக்க வேண்டும் என்று புரிந்து அவ்வாறான நிலையில் சிக்கலில் கொடுக்கப்பட்ட நிபந்தனையால் அதிகபட்ச சாத்தியமான எண்ணிக்கை வழங்கப்படுகிறது நிபந்தனை அதிகபட்ச அட்டவணை ஊட்டம் அல்லது மாறாக அட்டவணை வேகம் குறைந்தபட்சம் 50 மில்லிமீட்டர் தூரத்திற்கு நிமிடத்திற்கு 12 மீட்டர் ஆகும் எனவே 50 மில்லிமீட்டர் தொடர்புடைய நீளத்தால் வகுக்கப்பட்ட 12 அட்டவணை வேகத்தை எடுத்துக் கொண்டால் S வார்த்தையின் அதிகபட்ச மதிப்பை நாம் கணக்கிட முடியும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே மிக உயர்ந்த வேகம் v நிமிடத்திற்கு 12 மீட்டர் மற்றும் குறைந்த தூரம் L 50 மில்லிமீட்டர் ஆகையால் அதிகபட்ச s சொல் 10×VL ஆகும் எனவே இந்த விஷயம் நிமிடத்திற்கு நீள அலகுகளில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே இது 2400 க்கு சமம் எனவே அதிகபட்ச சாத்தியமான S வார்த்தையான 2400 க்கு இடமளிக்க நாம் m 12 ஐ வைத்திருக்க வேண்டும் எனவே 212 1 2400 க்கு இடமளிக்க முடியும் அதைப் புரிந்து கொண்ட பின்னர் m 12 மற்றும் n 16 என்பதைப் புரிந்துகொள்கிறோம் இதனால் நிமிடத்திற்கு 2mn10 அலைகளுக்கு சமமான உள்ளீட்டு கடிகார அதிர்வெண் நிமிடத்திற்கு 22810 அலை வகைகள் வினாடிக்கு 447392 அலை வகைகள் என்று எளிதாகக் கணக்கிடலாம் எனவே m மற்றும் n இன் மதிப்புகளை நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளதால் f கணக்கிடப்பட்டுள்ளது கேள்வியின் 2 வது பகுதிக்கு வருவது கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட வழக்குக்கு அடிப்படை நீள அலகுகளில் அதிகரிக்கும் x மற்றும் அதிகரிக்கும் y அவை முறையே 10000 மற்றும் 5000 ஆகும் இதை நாம் எவ்வாறு கண்டுபிடித்தோம் ஆரம்ப புள்ளி மற்றும் இறுதி புள்ளி வேறுபாடுகள் x மற்றும் y ஆகியவற்றைக் கண்டுபிடித்து அதை அடிப்படை நீள அலகு மூலம் பிரித்து இந்த இரண்டு மதிப்புகளையும் பெற்றோம் அடிப்படை நீளம் அலகு தற்செயலாக தான் நீங்கள் ஞாபகப்படுத்த 10 மைக்ரான் இருந்தது எனவே இப்போது வெட்டு நீளம் இந்த இரண்டு வர்க தொகை வர்க்க மூலமாக இருக்க வேண்டும் எனவே அது சரி அடிப்படை நீளம் அலகு 11180 சமமாக உள்ளது ஆகவே வெட்டு நீளத்தை நாம் ஏன் கண்டுபிடிக்கிறோம் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு 10×VL கணக்கிடப்பட வேண்டும் எனவே இந்த இயக்கத்திற்கு உள்ளீடு DDAவின் வெளியீட்டு அதிர்வெண் எனவே இந்த உள்ளீடு DDA என்றால் என்ன அது ஏற்கனவே இருந்த முதல் DDA ஆகும் இது விரைவான தோற்றத்தைக் கொண்டிருப்போம் இது ஊட்ட DDA ஆகும் இதன் வெளியீட்டு அதிர்வெண்ணை நாம் கண்டுபிடிப்போம் பின்னர் இதை தொடர்புடைய x2n y2n மதிப்பால் பெருக்கவும் அந்த வகையில் இந்த இரண்டு அதிர்வெண்களையும் பெறுவோம் எனவே இதற்கான ஊட்ட DDA இன் வெளியீட்டு அதிர்வெண் இயக்கம் என்பது f ×S 2m ஆகும் இப்போது எல்லா மதிப்புகளையும் அறிந்திருப்பதால் 447392 ஐ f இன் மதிப்பாக வைக்கிறோம் S10×VL 10×30000011180 ஐ வைக்கிறோம் அதாவது வேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு கொடுக்கப்பட்ட நிமிடத்திற்கு 3 மீட்டர் ஆகும் இது அடிப்படை நீள அலகு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு நிமிடத்திற்கு V அடிப்படை நீள அலகு அடிப்படை நீள அலகுகள் என்று பொருள்படும் அதே நீள அலகுகளில் வெளிப்படுத்தப்படும் நீளத்தால் வகுக்கப்படுகிறது இது மேலும் 2m ஆல் வகுக்கப்படுகிறது இது 212 மற்றும் அந்த வழியில் நாம் 29309 43 pps பெறுகிறோம் f ppsல் ஒரு வினாடிக்கு அலை இருப்பதால் இதை ppsல் வைத்திருக்கிறோம் எனவே உள்ளீடு DDAவின் வெளியீட்டு அதிர்வெண்ணைப் பெற்ற பின்னர் x மற்றும் y DDAக்களின் அதிர்வெண்களை நாம் எளிதாகப் பெறலாம் இது எப்படி ஏனென்றால் f×Δx2n ஆக இருக்கும் அதே வடிவத்தால் உள்ளீடு DDA மீண்டும் பெருக்கப்படுகிறது எனவே நம்மிடம் fda அதிர்வெண் x ஆல் பெருக்கப்படுகிறது 2n ஆல் வகுக்கப்படுகிறது அங்கு n 16 வினாடிக்கு 4472 அலைகளை நமக்குத் தரும் இது Vx மீண்டும் y216 ஆல் பெருக்கப்படும் உள்ளீடு டி ஏ வெளியீட்டு அதிர்வெண் வினாடிக்கு 2236 அலைகளை நமக்குத் தருகிறது இது Vy ஆகும் இப்போது Vx மற்றும் Vy இன் திசையன் தொகை நிமிடத்திற்கு 3 மீட்டர் இருக்க வேண்டும் எனவே vx வினாடிக்கு 4472 அடிப்படை நீள அலகு என்றால் அது அதற்கேற்ப வினாடிக்கு 44 72 மில்லிமீட்டருக்கு சமம் நிமிடத்திற்கு 2683 மில்லிமீட்டர் இதேபோன்ற முறையில் நாம் vy ஐ கணக்கிட்டால் அது நிமிடத்திற்கு 1341 5 மில்லிமீட்டராக வெளிவரும் எனவே இந்த இரண்டையும் வெக்டோரியலாக இணைத்தால் அவற்றின் முடிவு நிமிடத்திற்கு 3 மீட்டர் என்று வெளிவரும் எனவே நாம் முதலில் கண்டுபிடித்துள்ளோம் m n 16 m 12 f வினாடிக்கு 447392 அலைகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளீடு DDA இன் வெளியீட்டு அதிர்வெண் வினாடிக்கு 29309 43 அலை வகைகள் மற்றும் vx மற்றும் Vy அதிர்வெண்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சரியா ஒரு தெரிவு விடை வினாவை எடுத்துக்கொள்வோம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தெரிவு விடை வினாவில் நீங்கள் டி ஓவில் சேர்கிறீர்கள் இது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு என்று நமக்கு ஏற்கனவே தெரியும் மேலும் வெடிப்பதற்கு முன்பு நிரல்படுத்தக்கூடிய தாமதத்துடன் ஒரு கையெறி குண்டு வடிவமைக்க அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் கையெறி குண்டுகள் நீங்கள் அதிலிருந்து சில முள் வெளியே எடுக்கும்போது அதன் பிறகு ஒரு வெடிப்பு அல்லது வெடிப்பு ஏற்படுவதற்கு அப்பால் ஒரு திட்டவட்டமான நேரம் அனுமதிக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் ஒரு கையெறி குண்டு பற்றி பேசுகிறோம் அங்கு வெடிக்கும் நேரம் அல்லது வெடிக்கும் தாமதம் நிரல்படுத்தக்கூடியது கையெறி குண்டின் உள்ளே வினாடிக்கு 1024 பருப்புகளில் ஒரு நிலையான கடிகாரத்துடன் ஒரு சிப் இருக்க வேண்டும் இது ஒரு DDA க்கு உள்ளீடு ஆகும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் கையெறி குண்டுக்குள் உள்ளன ஏனெனில் DDAக்கள் மற்றும் கடிகாரம் சிறிய கடிகாரங்கள் மற்றும் செட்டெரா அவை மினியேட்டரைஸ் செய்யப்படுகின்றன மேலும் அவை எளிதில் கையெறி குண்டாக பொருந்தக்கூடும் எனவே இது ஒரு DDAக்கு உள்ளீடு மற்றும் DDAவின் முதல் வழிதல் வெடிக்கும் எனவே இது வெறுமனே இது போன்றது எனக்கு ஒரு கடிகாரம் உள்ளது எனக்கு ஒரு DDA உள்ளது நான் சில எண்ணில் வைக்கிறேன் மற்றும் வெளியே வரும் முதல் வழிதல் துடிப்பு முதல் வெளியீட்டு துடிப்பு அது வெடிக்கப் போகிறது 3 வெடிக்கும் தாமத நேரங்களுக்கு 3 எண்களுடன் DDAவின் கவுண்டரை ஏற்ற கையெறி பொத்தான்கள் இருக்கும் 2 வினாடிகள் 4 வினாடிகள் மற்றும் 8 வினாடிகள் இந்த வேலையைச் செய்ய குறைந்தபட்ச DDA அளவு என்னவாக இருக்க வேண்டும் எனவே f நமக்குத் தெரியும் DDAவின் கவுண்டருக்குள் உள்ள பிட்களின் எண்ணிக்கை நமக்குத் தெரியாது மேலும் வெடிக்கும் பக்கத்தில் தேவையான துடிப்பு வீத வெளியீட்டை நாங்கள் அறிவோம் எனவே பதில்களின் தேர்வுகள் DDA அளவு இது 2n 1 என்று நமக்குத் தெரியும் எனவே அந்த வகையில் நாம் அதை அந்த வடிவத்தில் கொடுத்துள்ளோம் 210 1 213 1 218 1 நிச்சயமாக மேலே உள்ள ஏதும் இல்லை என்பதும் உள்ளது எனவே இதை முயற்சித்துப் பார்ப்போம் எனவே வெடிக்க வேண்டிய விகிதம் வினாடிக்கு பாதி ஆகும் ஏனெனில் 2 கள் வெடிப்பதற்கான நேர தாமதம் என்றால் அதாவது 2 வினாடிகள் கடந்துவிட்ட பிறகு முதல் வெடிப்பு நடக்கப்போகிறது எனவே ஒரு வெடிப்பு 2 வினாடிகளில் நடந்தால் வினாடிக்கு நான் அரை வெடிக்கிறேன் இது இந்த குறிப்பிட்ட வழக்குக்குத் தேவையான வெளியீட்டு அலைகளின் வீதமாகும் அதே வழியில் வெடிக்குமுன் 8 வினாடிகள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் வினாடிக்கு 18 வெடிப்பு நடைபெறுகிறது எனவே வெடிப்பின் அதிர்வெண் வினாடிக்கு½ ¼ மற்றும் 18 ஆக இருக்க வேண்டும் எனவே DDAவில் உள்ள பிட்களின் எண்ணிக்கையை x என்று கருதுவோம் எனவே இதன் பொருள் என்ன DDAவில் உள்ள எதிர் அளவு x பிட்களுக்கு சமம் எனவே அதில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எண்ணிக்கை 2x க்கு சமம் 1எனவே இப்போது இந்த டி ஏவிலிருந்து பெறக்கூடிய மிகக் குறைந்த வெளியீட்டு துடிப்பு விகிதத்தைப் பார்ப்போம் மிகக் குறைந்த வெளியீட்டு துடிப்பு விகிதத்தால் நாம் என்ன சொல்கிறோம் 1024 சரி செய்யப்பட்டது அதிர்வெண் பின்னர் வன்பொருள் அளவு நாம் ஏற்கனவே x பிட் என்று கருதுகிறோம் எனவே 2x வகுத்தல் சரி செய்யப்பட்டது எனவே கவுண்டரில் உள்ள எண்ணாக பெருக்கப்படும் x1 இது கவுண்டருக்குள் மிகக் குறைந்த மதிப்பு x1 என்றால் அதன் குறைந்தபட்ச மதிப்பு 1 ஆக இருக்கலாம் என்று பொருள் முழு எண் மதிப்புகளை மட்டுமே எடுக்க முடியும் அது 0 என்றால் அந்த DDA ஐக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே x1 இன் குறைந்தபட்ச மதிப்பு 1 ஆகும் பின்னர் நீங்கள் பிற நேர்மறை முழு எண் மதிப்புகளை எடுக்கலாம் எனவே மெதுவான வெடிக்கும் வீதத்தை வினாடிக்கு 18 ஆக பெற நாங்கள் திட்டமிட்டால் 1024×12x ஐ சமன் செய்வோம் அதாவது நான் ஒரு 1 பிட்டை அங்கே உள்ளே வைப்பேன் எனவே நாம் வேலை செய்வோம் அது எவ்வளவு வெளியே வருகிறது என்று பார்ப்போம் நாம் இங்கே 1024 என்பது நாம் விரும்பும் அதிர்வெண்ணுக்கு சமமான 2x ஆல் வகுக்கப்பட்ட அதிர்வெண் இங்கே 1 ஆல் மட்டுமே பெருக்கப்படுகிறது நான் மிகச்சிறிய எண்ணை வைத்தால் நான் மிகக் குறைந்த அதிர்வெண்ணைப் பெற வேண்டும் எனவே அந்த வகையில் 2x 1024 × 23 எனவே x 13 க்கு சமமாகிறது எனவே இந்த கவுண்டரில் உள்ள பிட்களின் எண்ணிக்கை 13 ஆக இருந்தால் 1024 ஐ 22x ஆல் பெருக்குவதன் மூலம் இது வெடிக்கும் நேரங்களை மிக எளிதாகப் பெறப் போகிறது என்பதை நாம் உறுதிசெய்யலாம் இது இதைவிட இரட்டிப்பாகும் நாம் ¼ பெறப் போகிறோம் மேலும் நீங்கள் 4 ஐ வைத்தால் நாம் ½ ஐப் பெறப் போகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட கையெறி குண்டுகளை நாம் சரியாகச் செய்யலாம் மிக்க நன்றி